வளர் படிமம் பற்றிய இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் பொதுவாக இதை செல் வளர்ச்சி என்று கூறுவர் ஆனால் உண்மையில் இது ஒரு செல் அல்ல பல செல்களின் வளர்ச்சியை குறிப்பது ஆகையால் இந்த இரண்டு சொற்களையும் மாறி மாறி உபயோகிக்கப்படும் இதில் செல் வளர்ச்சி மிகவும் பொதுவான சொல் இருப்பினும் இந்த சொல் நம்மை தவறாக வழி நடத்தலாம் ஏனென்றால் இங்கு நாம் பார்ப்பது ஒரு செல்லின் வளர்ச்சியை பற்றி கிடையாது ஒரு செல் செல் சுழற்சி முறையில் எவ்வாறு ஈடுபடுகிறது என்பதை பற்றி சென்ற விரிவுரைகளில் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த செயல்முறையின் போது அதன் அளவு அதாவது கொள்ளளவு மற்றும் பிற பாகங்கள் எவ்வாறு மாறுகிறது என்பது பற்றியும் பார்த்தோம் நமது கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது செல் சுழற்சியில் ஈடுபடுவதன் மூலம் செல்களில் ஒரு வகையான வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை உணரலாம் ஆனால் இந்த வகுப்பில் நாம் இதைப் பற்றி பார்க்கப் போவது கிடையாது செல் வளர்ச்சி என்று கூறப்பட்டாலும் இது உண்மையில் பல செல்களின் வளர்ச்சியை குறிக்கும் அதாவது வளர் படிமத்தை குறிக்கும் இங்கு நாம் கூறுவது ஒரு செல் பிளவுபட்டு இரண்டு செல்லாக மாறும் செயல்முறை இது சோமடிக் செல்களில் நடக்கும் மைட்டாசிஸ் செயல்முறையாக இருக்கலாம் இதன் மூலம் இரண்டு டாடர் செல்கள் உருவாகும் அல்லது ஜர்ம் செல்களில் நடக்கும் மியாசிஸ் செயல்முறையாக இருக்கலாம் இதன் மூலம் இரண்டு கேமெட்கள் உருவாகும் இங்கே செல்களின் வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்வதற்கு நாம் சோமடிக் செல்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம் இனப்பெருக்க கோணத்தில் பார்க்கும் பொழுது சோமடிக் செல்களில் தான் மியாசிஸ் செயல்முறை மூலம் செல் வளர்ச்சி அதிகமாக நடைபெறுகிறது ஆகையால் நாம் இப்பொழுது மைட்டாசிஸ் செயல்முறை பற்றி பார்க்கலாம் இந்த செயல்முறையில் ஒரு செல் இரண்டு செல்களை உருவாக்கும் இதன் பிறகு இந்த ஒவ்வொரு செல்லும் மேலும் 2 செல்களை உருவாக்கும் இதேபோல் தொடரும் இந்த வகுப்பில் இந்த செயல்முறை பற்றியே ஆர்வம் காட்டப் போகிறோம் அதாவது செல்களின் எண்ணிக்கை அல்லது ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவில் இருக்கும் செல்களில் நிறை மேலும் இந்த பெருகும் செயல் முறையினால் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவில் இருக்கும் செல்களின் நிறை நேரத்தைக் கொண்டு அதிகரிக்கும் செயல்முறை இதைத்தான் செல் நம்பர் கன்சன்ட்ரேஷன் அல்லது செல் மாஸ் கன்சன்ட்ரேஷன் என்று கூறுவர் இவைகள் நேரத்தைக் கொண்டு அதிகரிக்கும் இவைகளை கொள்ளளவு கொண்டு நார்மலைஸ் செய்யும் பொழுது கிடைப்பதுதான் கான்சன்ட்ரேஷன் செல் நம்பர் கான்சன்ட்ரேஷன் அல்லது செல் மாஸ் கான்சன்ட்ரேஷன் நேரத்தைக் கொண்டு அதிகரிக்கும் இவைகள் எவ்வாறு துல்லியமாக அதிகரிக்கிறது என்பதை அறிவது மிகவும் முக்கியம் இந்த அதிகரிக்கும் விகிதத்தை கணக்கிடுவது உயிரியலில் மிகவும் முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் இந்த செயல் முறையின் முக்கியத்துவம் பாரம்பரிய உயிரியலாளர்களால் கூட உணரப்பட்டது இந்த கணக்கிடும் செயல்முறை ஏன் முக்கியம் என்பதை உணர்த்துவதற்கு நான் ஒரு எளிய உதாரணத்தைக் கூறுகிறேன் நீங்கள் ஒரு உணவை சமைக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் அதற்கென்று ஒரு செயல்முறை இருக்கும் இந்த செயல்முறையை பெரும்பாலான சாதாரண மக்கள் பின்பற்றுவார்கள் அதாவது நாம் பெரிய சமையல் வல்லுநர் இல்லை என்று எடுத்துக் கொள்வோம் சமையல் வல்லுநகளுக்கு சமயல் செயல்முறை பற்றி கூற வேண்டாம் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த உணர்வு அவர்கள் உள்ளே இருக்கும் நாம் ஒரு சாதாரண மக்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயல் முறையை பின்பற்றி உணவை சமைப்போம் அந்த செயல்முறையில் உதாரணத்திற்கு அரிசியை சேர்க்க வேண்டும் பாலை சேர்க்க வேண்டும் சர்க்கரையை சேர்க்க வேண்டும் என்று மட்டும் இருந்தால் நமக்குப் புரிவது மிகவும் கடினம் இந்த செயல்முறை மேலும் தகவலை தரவேண்டும் குறிப்பிட்ட தகவலை தர வேண்டும் உதாரணத்திற்கு நாம் ஒரு குவளைத் தேநீர் தயாரிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் இதற்கான செயல் முறையில் தண்ணீரைச் சூடு படுத்த வேண்டும் என்று கூறினால் எவ்வளவு தண்ணீர் சூடு படுத்த வேண்டும் என்ற கேள்வி எழும் இதேபோல் தேயிலையை சேர்க்க வேண்டும் என்று கூறும் பொழுது எந்த அளவு தேயிலையை சேர்க்க வேண்டும் ஒரு குவளை தேனீருக்கு ஒரு பெட்டி தேயிலை சேர்ப்பதா ஒரு சாதாரண தேநீர் தயாரிப்பதற்கு நம்முள் இவ்வளவு கேள்விகள் எழுகின்றன ஆகையால் இந்த செயல்முறைக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை இவ்வாறு கொடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு குவளை தண்ணீர் எடுக்க வேண்டும் பிறகு ஒரு தேக்கரண்டி தேயிலை பொடி சேர்க்க வேண்டும் மசாலா சேர்க்கும் பட்சத்தில் ஒரு கால் தேக்கரண்டி சேர்க்க வேண்டும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ஒரு உணவை சமைப்பதற்கு எவ்வளவு அளவிலான பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம் ஆகையால் நமது உணவை சரிவர சமைப்பதற்கு அளவு மிகவும் முக்கியம் அதாவது ஒரு குவளை தண்ணீர் ஒரு தேக்கரண்டி தேயிலை கால் தேக்கரண்டி மசாலா போன்றவைகள் ஆகையால் கணக்கிடும் செயல்முறை மிகவும் முக்கியம் குறிப்பாக உற்பத்தி செய்யும் பொழுது இது மிகவும் இன்றியமையாத ஒன்று உயிரியலிலும் இந்த அளவிடும் செயல்முறை அதிக முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது சரி இப்பொழுது இந்த செல்களின் வளர்ச்சியை எவ்வாறு அளவிடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் உயிரியல் அமைப்புகள் அனைத்தும் டைனமிக் சிஸ்டம்ஸ் இங்கே டைனமிக் என்றால் காலத்தைக் கொண்டு மாறக்கூடிவை ஆகையால் செல்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரியல் அமைப்புகளும் காலத்தைக் கொண்டு மாறக்கூடிய அமைப்புகள் அவைகள் வாழ்க்கை சுழற்சியில் ஈடுபடுவதால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக் கொண்டேதான் இருக்கும் இவைகளின் வளர்ச்சி வேகத்தை கொண்டு இவைகளை அளவிடுவது மிகவும் வசதியானது இருப்பினும் இவைகளின் முக்கியத்துவம் சரிவர உணரப்படவில்லை இதனாலேயே என்னைப் பொருத்தவரை உயிரியல் வகுப்புகளில் முதல் பாடமாக இந்த நேர வீதம் இருக்க வேண்டும் இது மிகவும் அவசியமானது வெறும் நிறை கொள்ளளவு போன்றவைகளைக் கொண்டு கணக்கிடுவது அர்த்தமற்றது ஏனென்றால் இங்கு நாம் அளவிட முயற்சி செய்வது செல்களைப் போன்ற ஒரு மாறக் கூடிய அமைப்பு நேர வீதமே நமக்கு சரியான பதிலை தரும் குறிப்பாக உயிரியல் அமைப்பை பற்றி புரிவதற்கும் அதை அளவிடுவதற்கு நேர வீதமே சரியானதாக இருக்கும் இதைப்பற்றி புரிவதற்கு அடிப்படையில் இருந்து தொடங்கலாம் உதாரணத்திற்கு நாம் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறோம் என்று எடுத்துக் கொள்கிறோம் சென்னையில் அதுவும் வெயில் காலத்தில் இது வழக்கமான செயல் தண்ணீர் பற்றாக்குறையின் போது இவைகள் பயன்படும் இதன் கொள்ளளவு தோராயமாக 12 ஆயிரம் லிட்டர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் பழைய வகை டேங்கர்கள் 12 ஆயிரம் லிட்டர்கள் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் 8 ஆயிரம் முதல் 16 ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கர்கள் இருக்கின்றன இவைகள் இரண்டிற்கும் மத்தியில் அமைந்துள்ளது 12 ஆயிரம் லிட்டர்கள் கொள்ளளவு கொண்ட டேங்கர்கள் இதனை புரிவதற்கு இந்த படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் கொள்ளளவு 12 ஆயிரம் லிட்டர்கள் இதன் நிறை என்ன ஒரு க்யூபிக் சென்டி மீட்டருக்கு ஒரு கிராம் அளவுதான் நீரின் அடர்த்தி என்பதை நாம் அறிவோம் அதாவது ஒரு மில்லி லிட்டருக்கு ஒரு கிராம் அல்லது ஒரு க்யூபிக் மீட்டருக்கு 103 கிலோகிராம் இங்கு நாம் பார்த்துக் கொண்டிருப்பது 12 ஆயிரம் லிட்டர்கள் அதாவது 12 க்யூபிக் மீட்டர் ஆகையால் இதன் நிறை என்பது கொள்ளளவு மற்றும் அடர்த்தியின் பெருக்கல் அதாவது 12 ஆயிரம் கிலோ கிராமங்கள் இயற்பியல் மற்றும் கணிதம் அறிந்தவர்களுக்கு இது மிகவும் எளிமையான ஒன்று இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் இந்தத் தொட்டி நிரம்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரத்தை t என்று எடுத்துக்கொள்வோம் ஆக இந்த தொட்டியை நிரப்ப தேவைப்படும் நேரம் t என்பது எவ்வளவு நீர் எந்த வேகத்தில் தொட்டிக்குள் செலுத்தப்படுகிறது என்று தெரிந்தால் இதை மிகவும் எளிதில் கூறிவிடலாம் உதாரணத்திற்கு தொட்டிக்கு உள்ளே வரும் நீரின் வேகம் ஒரு நொடிக்கு 10 கிலோகிராம் என்று எடுத்துக் கொண்டால் 1200 நொடிகளில் அதாவது 20 நிமிடங்களில் அந்த தொட்டி நிரம்பி விடும் அதேபோல் உள்ளே வரும் நீரின் வேகம் நொடிக்கு 20 கிலோகிராம் ஆக இருந்தால் நிரம்புவதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரம் 600 நொடிகள் அல்லது பத்து நிமிடங்கள் இதேபோல் நீரின் வேகம் நொடிக்கு 50 கிலோகிராம் ஆக இருந்தால் அதே தொட்டி நிரம்புவதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரம் 240 நொடிகள் அல்லது 4 நிமிடங்கள் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் உள்ளே வரும் நீரின் வேகம் தெரிந்தால் அந்த தொட்டி நிரம்பும் நேரத்தை எளிதில் கணக்கிடலாம் இந்த நேரம் என்பது மொத்த நிறையை நீரின் வேகத்தால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் இது மிகவும் எளிமையான ஒன்று பொதுவாக உள்ளே வரும் நீரின் வேகம் நொடிக்கு 20 கிலோகிராம் ஆக இருந்தால் டேங்கர்கள் நிரம்ப 10 நிமிடங்கள் ஆகும் ஆகையால் இனி வர இருக்கும் உரையாடலுக்கு நீரின் வேகத்தை நொடிக்கு 20 கிலோகிராம் என்று எடுத்துக்கொள்வோம் ஆகையால் நீரின் வேகம் நொடிக்கு 20 கிலோகிராம் இதை சற்று சிக்கலாக்கலாம் முதலில் நாம் பார்த்தது மிகவும் எளிமையான ஒன்று ஆகையால் உள்ளே வரும் நீரின் வேகம் தெரிந்தால் அதற்கான விடை சுற்றி வளைக்காமல் மிகவும் எளிதில் கிடைத்துவிடும் இப்பொழுது இந்த சூழலை சற்று சிக்கலாக மாற்றலாம் அதாவது அந்த தொட்டியில் ஒரு ஓட்டை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் அதன் மூலமாக நீர் நொடிக்கு 5 கிலோகிராம் என்ற வேகத்தில் வெளிவருகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த சூழலில் அந்த தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு நிறை மற்றும் கொள்ளளவை கொண்டு பார்த்தால் இறுதியில் குழப்பத்தில் தான் முடியும் நீங்கள் கூட முயற்சித்துப் பார்க்கலாம் இதை அடிப்படையாகக் கொண்ட பல பாடத்திட்டத்தை பொறியாளர்கள் படிக்கும் பொழுது இந்த கருத்தை சரிவர உள்வாங்குவதில்லை நேர வீதம் எனப்படும் இந்த கருத்தை சரிவர புரிந்து கொள்ளாததால் அவர்கள் நிறை மற்றும் கொள்ளளவை கொண்டு கணக்கிட்டு இறுதியில் குழப்பம் அடைகிறார்கள் அதேசமயம் நிகர வீதம் அதாவது நீர் உள்ளே வரும் வீதம் மற்றும் வெளியே செல்லும் வீதத்தின் வித்தியாசம் நமது உதாரணத்தில் நீர் நொடிக்கு 20 கிலோகிராம் என்ற வேகத்தில் உள்ளே வருகிறது நொடிக்கு 5 கிலோகிராம் என்ற வேகத்தில் வெளியே செல்கிறது ஆகையால் நிகர வீதம் என்பது நொடிக்கு 15 கிலோகிராம் இதன்பிறகு நேரத்தைக் கணக்கிடுவது மிகவும் எளிது அதாவது நிறையை இந்த நிகர வீதம் கொண்டு வகுத்தால் நேரம் கிடைக்கும் 12000 kgs 15 kgs என்பது 800 நொடிகள் அல்லது 13 3 நிமிடங்கள் ஆகையால் நேர வீதம் தெரியும் பட்சத்தில் மிகவும் எளிமையாக விடை கிடைத்துவிடும் கணக்கு இடுபவர்கள் அல்லது பொறியாளர்களுக்கு தேவைப்படும் விடை கிடைத்துவிடும் உயிரியலும் இதிலிருந்து மாறுபட்டது அல்ல இதை மேலும் சிக்கல் ஆக்கலாம் ஓட்டையின் மூலம் நீர் வீணாவதுடன் சேர்ந்து ஏதோ ஒரு செயல்முறை மூலம் தொட்டியில் உள்ளே நீர் உருவாகிறது என்று எடுத்துக்கொள்வோம் உதாரணத்திற்கு நொடிக்கு ஒரு கிலோ கிராம் என்ற விகிதத்தில் உருவாகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இது ஒரு கற்பனை மட்டுமே புரிதலுக்காக இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் தொட்டியின் உள்ளே ஏதேனும் ஒரு எதிர்வினைக்காக நீர் பயன்படுத்தப்படுகிறது இது 0 25 kgs என்ற வீதத்தில் நீர் பயன்படுத்தப்படுகிறது என்று எடுத்துக்கொள்வோம் இது அனைத்தும் அதாவது நீர் உள்ளே வருகிறது ஓட்டையில் இருந்து நீர் வெளியாகிறது மற்றும் நீர் தொட்டியின் உள்ளே உருவாகிறது மேலும் உபயோகத்திற்காக இந்த தொட்டியில் இருந்து நீர் எடுக்கப்படுகிறது இந்த அனைத்து செயல்முறைகளும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த நிகழ்வு என்பது ஒரு கடினமான சூழலை ஏற்படுத்தும் நிறை மற்றும் கொள்ளளவு கொண்ட அணுகுமுறையில் இது ஒரு கடினமான சூழலை ஏற்படுத்தும் இந்த அனைத்து செல் முறைகளும் ஒரே சமயத்தில் நிகழும் பொழுது இந்த தொட்டியில் நீர் நிரம்புவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இப்பொழுது நிலை மற்றும் கொள்ளளவு போன்றவற்றைப் பற்றி நினைத்துக்கொண்டு இதை கணக்கிட முற்பட்டால் எந்த காலத்திலும் இதற்கான விடையை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அதேசமயம் வீதத்தை கொண்டு அதாவது நிகர வீதத்தை கொண்டு இதை அணுக வேண்டும் இந்த உதாரணத்தில் நிகர வீதம் என்பது இரண்டு வீதத்தின் கூட்டல் நீர் உள்ளே வரும் வீதத்தில் இருந்து நீர் வெளியே செல்லும் வீதத்தை கழிப்பதான் மூலம் கிடைப்பது முதல் வீதம் இதே போல நீர் உருவாகும் வீதத்தில் இருந்து நீர் வெளியேறும் வீதத்தை கழிப்பதன் மூலம் கிடைக்கும் இரண்டாவது வீதம் இந்த இரண்டையும் கூடினால் கிடைப்பது தான் நிகர வீதம் இந்த உதாரணத்தில் நொடிக்கு 20 கிலோகிராம் வேகத்தில் நீர் உள்ளே வருகிறது நொடிக்கு 5 கிலோகிராம் வேகத்தில் வெளியேறுகிறது நொடிக்கு 1 கிலோகிராம் என்ற வேகத்தில் நீர் உருவாகிறது நொடிக்கு 0 25 கிலோகிராம் உபயோகத்திற்காக எடுக்கப்படுகிறது இந்த அனைத்தையும் கொண்டு நிகர வீதம் என்பது நொடிக்கு 15 75 கிலோகிராம் என்று கிடைக்கும் இதுவே நிகர வீதம் இந்த வேகத்தில் தான் தொட்டியில் நீர் நிரம்பும் தொட்டியின் உள்ளே நீரின் நிறை நேரத்தை கொண்டு எவ்வாறு மாறுகிறது என்ற அளவு என்றும் இதைக் கூறலாம் இப்பொழுது இந்த தொட்டி தான் நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பு என்ற சொல்லை நான் முன்பே கூறியிருக்கிறேன் நாம் எதன் மீது கவனம் செலுத்தி ஆராய முற்படுகிறோமோ அதை அமைப்பு என்று கூறுவோம் இப்பொழுது இந்த தொட்டி தான் நம்முடைய அமைப்பு இந்த தொட்டியில் நிறை 12 ஆயிரம் இதன் நிகர வீதம் என்பது நொடிக்கு 15 75 கிலோகிராம் இந்த இரண்டு கொண்டு மிகவும் எளிமையான கணக்கின் மூலம் இந்த தொட்டி நிரம்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்பது 1200015 75 அதாவது 761 9 நொடிகள் அல்லது 12 7 நிமிடங்கள் ஆகையால் இந்த வீதம் என்பது மிகவும் உபயோகமான அடிப்படை பராமீட்டர் பொறியியல் சார்ந்த பல கணக்கீடுகளில் இந்த கருத்தை உள்வாங்க வேண்டும் இது அனைத்து மாறுபடும் அமைப்புகளுக்கும் செல்கள் இருக்கும் உயிரியல் அமைப்புகளுக்கும் பொருந்தும் ஆகையால் செல்களில் நடக்கும் எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் சரி அதை சரியாக அளவிடுவதற்கு அந்த செயல்முறைகள் நடக்கும் வேகத்தை பார்க்க வேண்டும் இதை நீங்கள் உள்வாங்க வேண்டும் ஏனென்றால் இதைக் கொண்டே ஒரு அர்த்தமான ஆராய்ச்சியை நம்மால் மேற்கொள்ளமுடியும் அனுபவம் இருந்தும் கூட பலர் இந்த கருத்தை உட்கொள்வதில்லை படிமத்தின் வளர்ச்சியை கணக்கிடுவதற்கு நாம் வளர்ச்சி வீதத்தை பயன்படுத்த போகிறோம் இதைத்தான் இந்தப் படத்தில் rx என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இங்கே rx என்பது செல் கான்சன்ட்ரேஷன் நேரத்தைக் கொண்டு எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதைக் குறிக்கும் இங்கே செல் கன்சன்ட்ரேஷன் ஐ நாம் எடுப்பது மிகவும் அற்புதமானது ஏனென்றால் நமது அமைப்பு 1 லிட்டராக இருக்கலாம் அல்லது 10000 லிட்டராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இவைகள் இரண்டிலும் கான்சன்ட்ரேஷன் ஐ சமமாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது தேவைக்கு ஏற்றாற்போல் பெருக்கிக் கொள்ளலாம் அதாவது 10000 லிட்டர் கொண்ட அமைப்பில் மொத்த செல்களின் அளவு 1 லிட்டர் அமைப்புடன் ஒப்பிடும்போது 10000 மடங்கு அதிகமாக இருக்கும் பொதுவாக செல்களின் அளவை இவ்வாறு கணக்கிட இயலாது இதற்காகத்தான் நாம் செல்களின் அளவை அல்லது செல்களின் நிறையை கொள்ளளவு கொண்டு நார்மலைஸ் செய்கிறோம் இதைத்தான் செல் கான்சன்ட்ரேஷன் என்று அழைக்கிறோம் இவைகளை அளவிற்கு தகுந்தார்போல் பெருக்கிக் கொள்ளலாம் சில நேரங்களில் இந்த செல் கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்தும் போது கூட குழப்பங்கள் நேரிடலாம் தேவை ஏற்படும் போது இதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது இங்கே தோராயமாக செயல்முறைகள் பற்றி பார்க்கலாம் குறிப்பாக ஒரு செல் இருக்கும் சூழலில் இந்த செல்களின் வளர்ச்சி அந்த நேரத்தில் இருக்கும் செல் கான்சன்ட்ரேஷன் ஐ சார்ந்ததாக இருக்கும் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அதன் வளர்ச்சி வீதம் செல் கான்சன்ட்ரேஷன் ஐ நேரடியாக சார்ந்து இருக்கும் இது ஒரு பஸ்ட் ஆர்டர் அமைப்பு வீதம் கான்சன்ட்ரேஷன் ஐ சார்ந்து இருக்கும் மற்றும் இந்த புரோபோர்ஸ்நாலிடி கான்ஸ்டன்ட் தான் மியூ இந்த மியூ என்பது ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் அதாவது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வீதம் இங்கே rx பை x என்பது செல் கான்சன்ட்ரேஷன் ஐ சார்ந்து இருக்கும் வளர்ச்சி வீதம் அதாவது செல் கான்சன்ட்ரேஷன் ஐ கொண்டு நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கிறது ஆதலால் இவை அந்த செல்களுக்கு குறிப்பிட்டதாக இருக்கும் எனவேதான் இதை குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வீதம் என்று கூறுகிறோம் இதனுடன் சேர்ந்து இந்த ஆய்வுக்குத் தேவைப்படும் மற்றொரு முக்கியமான கொள்கையை நான் கூறுகிறேன் இது மிகவும் பொதுவான கொள்கை இது தான் மாஸ் பேலன்ஸ் அல்லது மெட்டீரியல் பேலன்ஸ் கொள்கை இந்தக் கொள்கை லா ஆப் கன்சர்வேஷன் ஆப் மாஸ் ஐ சார்ந்தது இது என்ன கூறுகிறது என்றால் மொத்த நிறை அல்லது உயிரினங்களின் நிறை என்பது எப்பொழுதும் மாறாமல் நிலையாகவே இருக்கும் அணு எதிர்வினை மற்றும் ஒளியின் வேகத்தில் நாம் பயணிக்கும் பட்சத்தில் இது மாறாமல் இருக்கும் ஏனென்றால் இந்தத் தருணங்களில் நிறை என்பது ஆற்றலாக மாறி விடும் ஆகையால் இந்த தருணங்களை நாம் கருத்தில் கொள்ளப் போவதில்லை ஆகையால் சுலபமாக இருப்பதற்காக நாம் அதை கருத போவது கிடையாது இதைத்தான் இந்தப் படத்தில் காண்பித்திருக்கிறார்கள் அதாவது கோடிட்டு காண்பித்து இருக்கும் இந்த அமைப்பிற்கு உள்ளே மட்டும்தான் நாம் கருத போகிறோம் இது எதுவாகவும் இருக்கலாம் ஒரு பயோரியாக்டர் ஆக அல்லது ஒரு பெரிய அடுக்கு மாடி கட்டிடமாக அல்லது முழு நகரமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நாம் இதன் கொள்ளளவை மட்டுமே கருத்தில் கொள்ளப் போகிறோம் மேலும் இந்த அமைப்பிற்கு உள்ளீடு மற்றும் வெளியீடுகள் இருக்கின்றன இந்த அமைப்பில் இருக்கும் உயிரினங்களின் நிறையை மட்டும் தான் நாம் கருத்தில் கொள்ள போகிறோம் இந்த அமைப்பின் மொத்த நிறையை நாம் எடுத்துக் கொள்ளப் போவது கிடையாது இந்த நிலையில் என்ன நடக்கும் என்பதை தான் இந்த படத்தில் கூறியிருக்கிறார்கள் இதைப்பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் இங்கே இருப்பதைத் தவிர வேறு ஏதேனும் உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் ஒரு மேதாவி தான் அதாவது இந்த அமைப்பிற்கு உயிரினங்கள் தான் உள்ளீடு இதன் வீதம் rin இதேபோல் இந்த அமைப்பின் வெளியீடு rout என்ற வீதத்தில் இருக்கிறது இந்த அமைப்பிற்கு உள்ளே இந்த உயிரினங்கள் rcon என்ற வீதத்தில் நுகரப்படுகிறது இதேபோல் இந்த அமைப்பில் rgen என்ற வீதத்தில் உயிரினங்கள் உருவாக்கப்படுகிறது rcon மற்றும் rgen இந்தப்படத்தில் மாரி தவறுதலாக இருக்கிறது அதை சரி செய்து கொள்ளவும் ஆகையால் நிகர வீதம் என்பது உயிரினங்களின் உள்ளீட்டு வீதம் மைனஸ் வெளியீட்டு வீதம் பிளஸ் உற்பத்தி வீதம் மைனஸ் நுகரப்படும் வீதம் ஆக இந்த நிகர வீதம் என்பது உயிரினங்கள் எந்த அளவிற்கு அந்த அமைப்பின் உள்ளே திரட்டப்படுகிறது என்பதின் அளவு இதுதான் dmdt அதாவது திரட்டப்படும் நிறை இந்த உயிரினங்கள் செல்களாக இருக்கும்பட்சத்தில் இந்த அமைப்பில் உள்ளே திரட்டப்படும் செல்களின் வீதம் என்பது செல்களின் உள்ளீட்டு வீதம் மைனஸ் செல்களின் வெளியீட்டு வீதம் பிளஸ் செல்களின் உற்பத்தி வீதம் மைனஸ் செல்கள் நுகரப்படும் வீதம் இங்கே நாம் நிறையின் வீதத்தை பற்றியே அணுகுகிறோம் கான்சன்ட்ரேஷன் ஐ செறிவை பற்றி அல்ல தொழிற்சாலைகளில் ஈடுமுறை அதாவது பேட்ச் ஆப்பரேஷன்ஸ் என்பது மிகவும் பொதுவான செயல்முறை உதாரணத்திற்கு இந்த படத்தில் இருப்பது ஒரு பயோரியாக்டர் இங்கே ஒரு பெரிய பாத்திரம் இருக்கிறது இது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் பிரத்தியேகமாக உருவாக்கப்பட்ட பாத்திரம் இதில் செல்கள் கொண்ட ஒரு கலவை அல்லது குழம்பு இருக்கிறது இதில் செல்கள் அடியில் தங்கி விடாமல் மிதப்பதற்காக ஒரு கரண்டி அல்லது ஸ்டிரர் இருக்கிறது மேலும் இந்த கலவையை அல்லது குழம்பை ஆய்வு செய்வதற்காக பல புரோபுகள் இருக்கின்றன அதாவது pH புரோப் மற்றும் வெப்பநிலைக்காண புரோப் மேலும் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே செலுத்துவதற்காக ஒரு நுழைவாயில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கலக்கப்படும் ஒரு பயோரியாக்டர் இதுவே இந்த பயோரியாக்டரில் நிகழும் ஈடுமுறை அதாவது பேட்ச் ஆப்பரேஷன்ஸ் இந்த பயோரியாக்டரில் அனைத்தும் கொட்டப்படும் அதாவது இந்த செயல்முறையின் தொடக்கத்தில் இதற்கு தேவைப்படும் மூலப் பொருட்கள் செல்கள் போன்றவைகள் இதில் கொட்டப்படும் இதன் பிறகு இந்த செயல்முறை நிகழ்ந்து முடியும் வரை காத்திருந்து செயல்முறையில் முடிவில் அனைத்தும் வெளியே எடுக்கப்படும் இந்த வகையான செயல்முறையை தான் ஈடுமுறை அதாவது பேட்ச் ஆப்பரேஷன்ஸ் என்று கூறுவர் இது போன்று பல செயல் முறைகள் இருக்கின்றன அதைப் பற்றி நாம் இங்கு பார்க்கப்போவது கிடையாது உயிரியல் சம்பந்தப்பட்ட பல தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் இந்த செயல் முறையை தான் பின்பற்றுகின்றனர் ஏனென்றால் இது மிகவும் எளிமையான செய்முறை ஆக இப்பொழுது நாம் இந்த பேட்ச் ஆப்பரேஷனில் நிகழும் வளர்ச்சியைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த பேட்ச் ஆப்பரேஷனில் செல் கான்சன்ட்ரேஷன் நேரத்தை கொண்டு எவ்வாறு மாறுகிறது என்பதை தான் இந்த படத்தில் காண்பித்து இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் செல் கான்சன்ட்ரேஷனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சிறிது நேரத்திற்கு பிறகு இது வெகுவாக கூடத் தொடங்கும் பிறகு இது ஒரு உச்சத்தை அடைந்து அதே நிலையில் இருக்கும் செல் கான்சன்ட்ரேஷனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காத காலகட்டத்தை லேக் ஃபேஸ் என்று கூறுவர் இதன்பிறகு இந்த செல் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் காலத்தை லாக் ஃபேஸ் என்றும் உச்சத்தை அடைந்த பிறகு அதே நிலையில் நீடிக்கும் காலத்தை ஸ்டேஷனரி ஃபேஸ் என்று கூறுவர் பொதுவாக இதுவே பேட்ச் ஆப்பரேஷனில் நிகழும் வளர்ச்சிக்கான வரைபடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த லாக் ஃபேஸ் உடனடியாகவும் நிகழலாம் அல்லது லேக் ஃபேஸ்சில் அதிக நேரம் எடுத்து பிறகு விரைவாக வளர்ந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் ஐ அடையலாம் அடிப்படை அமைப்பு இது தான் இருப்பினும் இதில் சில மாற்றங்கள் இருக்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு மொத்த செல் கான்சன்ட்ரேஷன் அளவில் எந்த மாற்றமும் இருக்காது அதிக நேரத்திற்கு இதே நிலையில்தான் இருக்கும் அதன்பிறகு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இதன் அளவு குறையலாம் இதேபோல் நமக்கு பயன் அளிக்கக்கூடிய அல்லது சாத்தியமான செல்களில் கான்சன்ட்ரேஷனை பார்த்தாலும் சரி இதே லேக் ஃபேஸ் லாக் ஃபேஸ் மற்றும் ஸ்டேஷனரி ஃபேஸ் ஐ கடந்து பிறகு அதன் கான்சன்ட்ரேஷனின் அளவு குறையும் இப்பொழுது இந்த பயோரியாக்டரில் இருக்கும் கலவையில் அல்லது குழம்பில் உள்ள செல்களின் நிறையை சமம் செய்வோம் பயோரியாக்டரில் இருக்கும் இந்த கலவை அல்லது குழம்பு தான் நாம் பார்க்கப் போகும் அமைப்பு பயோரியாக்டரில் இருக்கும் இந்த கலவை அல்லது குழம்பு தான் நாம் பார்க்கப் போகும் அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கும் பொருட்களை சமம் செய்வதற்கு எழுதப்படும் சமன்பாடு இவ்வாறு இருக்கும் இங்கு நாம் பார்க்கும் பொருள் செல்கள் ஆகவே இந்த பயோரியாக்டர் கலவையில் அல்லது குழம்பில் திரட்டப்படும் செல்களின் வீதம் என்பது செல்களின் உள்ளீட்டு வீதம் மைனஸ் செல்களின் வெளியீட்டு வீதம் பிளஸ் செல்களின் உற்பத்தி வீதம் மைனஸ் செல்கள் நுகரப்படும் வீதத்திற்கு சமமாக இருக்கும் இது ஒரு பேட்ச் அமைப்பாக இருப்பதினால் நாம் இங்கே வளர்ச்சியை மட்டும் தான் கருத்தில் கொள்ள போகிறோம் இதன் பிறகு ஏற்படும் இழப்பு நிலையைப் பற்றி நாம் கண்டு கொள்ளப் போவது கிடையாது இங்கே தனியாக உள்ளீடு எதுவும் கிடையாது ஏனென்றால் நான் முன்பு கூறியது போலவே பேட்ச் ஆப்பரேஷனில் ஆரம்ப கட்டத்திலேயே தேவையான பொருட்கள் அனைத்தையும் மொத்தமாக உள்ளே கொட்டி விடுவோம் ஆகையால் இந்த அமைப்புக்கு தனியாக உள்ளீடு என்று ஒன்று கிடையாது இதே இதேபோல் வெளியீடும் கிடையாது செயல்முறை நிகழ்ந்த பிறகு உள்ளே இருக்கும் அனைத்தையும் எடுத்து அடுத்த செயல்முறைக்கு அனுப்பப்படும் இங்கே இந்த செயல்முறை தொடக்கத்தில் இதற்கு தேவையான பொருட்களை உள்ளே கொட்டும் நேரத்தில் இருந்து இந்த செயல்முறை முடிந்த பிறகு அனைத்து பொருட்களையும் வெளியே எடுப்பதற்கு முந்தைய நேரம் வரை தான் நாம் கவனிக்க வேண்டிய காலவரை இந்தக் காலகட்டத்தில் உள்ளிடும் கிடையாது வெளியிடும் கிடையாது ஆகையால் செல்களில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு நிகர வீதம் என்பது பூஜ்ஜியம் அதே நேரத்தில் செல்கள் நுகரப்படும் வீதமும் பூஜ்ஜியம் ஏனென்றால் செல்கள் எந்த விதத்திலும் உள்ளே நுகரப்படாது இந்த செயல்முறையில் செல்கள் உற்பத்தி மட்டுமே செய்யப்படும் ஆகையால் இந்தச் சமன்பாட்டில் rg தவிர அனைத்தும் பூஜ்யமே ஆகையால் rg dmdt இங்கே இருக்கும் நிறையை கான்சன்ட்ரேஷன் மடங்கு கொள்ளளவு என எழுதலாம் ஏனென்றால் கான்சன்ட்ரேஷன் என்பது ஒரு அளவு கொள்ளளவில் இருக்கும் நிறை இங்கே x தான் கான்சன்ட்ரேஷன் ஆகையால் செல்களில் நிறை என்பது x பெருக்கல் கலவையின் கொள்ளளவு எனவே ddt rg இங்கே பேட்ச் செயல்முறையில் கலவையின் கொள்ளளவு மாறாமல் இருக்கும் ஆகையால் அதை டெரிவேட்டிவ் இல் இருந்து வெளியே எடுக்கலாம் இதன் மூலம் கிடைப்பது V dxdt இங்கே rx என்பது நேரத்தை கொண்டு கொள்ளளவு அடிப்படையில் கிடைக்கும் வீதம் அதே சமயம் rg என்பது நேரத்தை கொண்டு நிறை அடிப்படையில் கிடைக்கும் வீதம் ஆகையால் rx V rg ஏனென்றால் rx என்பது செல் கான்சன்ட்ரேஷன் இதை நிறையாக மாற்றுவதற்கு கொள்ளளவுடன் பெருக்க வேண்டும் ஆகையால் rx V rg V dxdt அல்லது rx dxdt அதே சமயம் rx µx என்பது வளர்ச்சி வீதத்தை கணக்கிடுவதற்கு உபயோகப்படுத்தும் மிகவும் பொதுவான அமைப்பு என்று முன்பே பார்த்தோம் ஆகையால் µx இருக்கும் இடத்தில் rx ஐ இடுவதன் மூலம் நமக்கு கிடைப்பது µx dxdt அல்லது dxdt µx இதிலிருந்து நமக்கு கிடைப்பது 1x dxdt µ இதை பார்க்கும் பொழுது இதை ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் எளிதில் புரியும் இதைப்பற்றி நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இந்த அமைப்பை கொண்டு பேட்ச் செயல்முறையில் இருக்கும் வளர்ச்சியை பல பாகங்களாக கூறிவிடலாம் ஏதாவது ஒரு பொதுவான பேட்ச் செயல்முறையில் லேக் ஃபேஸ் லாக் ஃபேஸ் மற்றும் ஸ்டேஷனரி ஃபேஸ் இருக்கும் என்று முன்பே பார்த்திருக்கிறோம் லேக் ஃபேஸ்சில் செல் கான்சன்ட்ரேஷன் அளவில் எந்த மாற்றமும் இருக்காது ஆகையால் ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் என்பது பூஜ்ஜியம் லாக் ஃபேஸ்சில் ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் மாறாமல் நிலையாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஸ்டேஷனரி ஃபேஸ்சில் மீண்டும் ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் பூஜ்ஜியமாக மாறிவிடும் ஏனென்றால் இங்கே செல் கான்சன்ட்ரேஷன் அளவு நேரத்தை கொண்டு அதிகரிக்காது இந்த படத்தில் இருப்பது போல வளர்ச்சியின் பல கட்டத்தில் இந்த மத்திய கட்டத்தில் தான் ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் அதிகமாக இருக்கிறது ஆகையால் இந்த இடத்தில் இருக்கும் ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் ஐ அந்த பேட்சில் இருக்கும் உச்ச ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் என்றும் கூறுவர் அடுத்த கட்டத்தில் இது மாறாமல் சமமாக இருக்கிறது இந்த அமைப்பானது இந்த கட்டங்களுக்கு மத்தியில் அதன் வளர்ச்சி மாற்றத்தையோ அது ஏன் மாறுகிறது என்பது பற்றியோ ஒன்றும் கூறவில்லை அதைப்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை ஆகையால் இந்த அமைப்பின் வரம்பை புரிந்து கொண்டு சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது இந்த வளர்ச்சி மாற்றங்களை பற்றி கூறுவதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்த முடியாது சரி இப்பொழுது தொடக்கத்தில் லாக் ஃபேஸ்சில் µ மாறாமல் இருக்கும் ஆகையால் dxdt µx என்று எழுதலாம் எனவே லாக் ஃபேஸ்சின் ஆரம்பநிலையில் அதாவது t0 வில் செல் கான்சன்ட்ரேஷனின் அளவு x0 என்று எடுத்துக்கொண்டு இந்த பஸ்ட் ஆர்டர் டிஃபரண்டியல் ஈகுவேஷனுக்கு விடை கண்டு பிடிப்போம் ஆரம்பநிலை என்று கூறியது பேட்ச் செயல்முறையின் ஆரம்பம் கிடையாது லாக் ஃபேஸ்சின் ஆரம்பம் அதாவது t0 நேரத்தில் செல் கான்சன்ட்ரேஷனின் அளவு x0 dx x µdt இன் இரண்டு பக்கமும் இன்டகிரேட் செய்தால் நமக்கு கிடைப்பது ln x µt c இதில் இருக்கும் கன்ஸ்டன்ட் c ஐ கண்டுபிடிப்பதற்கு ஆரம்ப நிலையை உபயோகிக்க வேண்டும் அதாவது t t0 வில் x 0 மற்றும் c இருக்கும் இடத்தில் ln x0 µ t0 என்பதை இடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் இறுதியாக விடை தான் lnxx0 µ அல்லது x x0 eµt - t0 இந்த கட்டத்தில் வளர்ச்சியை லாகரிதிமிக் அல்லது எக்ஸ்போனென்ஷியல் என்று அழைப்பதற்கு இதுவே காரணம் நமக்கு கிடைத்த விடையைக் கொண்டு ஆரம்ப நிலையில் இருக்கும் செல் கான்சன்ட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட செல் கான்சன்ட்ரேஷன் அளவை அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளும் என்பதை நேரடியாக கணக்கிடலாம் இது மிகவும் முக்கியமான அம்சம் ஏனென்றால் உச்ச கட்ட அளவிலான செல் கான்சன்ட்ரேஷன் ஐ அடைவதற்கு ஒரு பயோரியாக்டர் எவ்வளவு நேரம் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அதாவது ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் முன்பு கூட்டியே தெரியும் பட்சத்தில் உச்ச கட்ட அளவிலான செல் கான்சன்ட்ரேஷன் ஐ அடைவதற்கு தேவையான நேரத்தைக் கணக்கிடுவது மிகவும் எளிமையாகவும் நேரடியாகவும் கணக்கிடலாம் இது மிகவும் முக்கியமான அம்சம் இங்கே நம்முடைய யூகம் என்னவென்றால் குறிப்பிட்ட அல்லது கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் உச்ச கட்ட அளவிலான செல் கான்சன்ட்ரேஷன் ஐ விட ஆரம்பத்தில் செல் கான்சன்ட்ரேஷனின் அளவு குறைவாகவே இருக்கும் என்பதுதான் இதனுடன் நமது உரையை முடித்துக் கொள்வோம் இன்றைய வகுப்பில் நாம் வளர் படிமம் பற்றியும் கணக்கிடுவதின் அவசியம் பற்றியும் மாறக்கூடிய அமைப்பை அதாவது செல்கள் இருக்கும் உயிரியல் அமைப்பை அளவிடுவதற்கு நேர வீதத்தின் முக்கியத்துவம் பற்றியும் பார்த்தோம் இதன்பிறகு பேட்ச் செயல்முறை பற்றியும் அதை ஸ்பெசிபிக் கிரோத் ரேட் மூலம் எப்படி கணக்கிடுவது என்பது பற்றியும் பார்த்தோம் இதை பயன்படுத்தி உச்ச கட்ட அளவிலான செல் கான்சன்ட்ரேஷன் ஐ அடைவதற்கு தேவைப்படும் நேரத்தை கணக்கிடும் செயல் முறையையும் பார்த்தோம் இன்றைய காலகட்டத்திலும் பேட்ச் வளர்ச்சி செயல்முறை பல தொழிற்சாலைகளில் பல உயிரியல் சார்ந்த தொழிற்சாலைகளில் இன்றியமையாத மற்றும் முக்கியமான வேலையாக இருக்கிறது மற்றொரு தலைப்புடன் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்